பொறியியல் கணிதம் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது பகுதி வகைக்கெழு சமன்பாடுகளுக்கான ஃபோரியர் மாற்றத்தின் பயன்பாடுகள் பற்றிய விரிவுரை எண் 49 ஆகும் இது முதல் பகுதி ஆகும் இதே தலைப்பில் மேலும் ஒரு விரிவுரை இருக்கின்றன இந்த விரிவுரையில் குறிப்பாக நாம் வெப்ப சமன்பாட்டில் கவனம் செலுத்த போகிறோம் அதுவும் இரண்டு வடிவங்களில் காண போகிறோம் இந்த வெப்ப சமன்பாட்டை முந்தைய விரிவுரையில் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே முதல் நிலையில் மதிப்பகம் ∞ முதல் −∞ வரை இருக்கும் மற்றொரு சூழ்நிலையில் அரை வீச்சகம் 0 முதல் ∞ வரை இருக்கும் எனவே நாம் வகைக்கெழு சமன்பாடுகளைத் தீர்க்கப் பயன்படுத்தப்படும் அனைத்து சூத்திரங்களையும் நினைவுபடுத்தவும் குறிப்பாக நாம் ஏற்கனவே ஃபோரியர் கொசைன் மற்றும் தலைகீழ் ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் பற்றி பேசினோம் மேலும் அவை இந்த விரிவுரையிலும் பயன்படுத்தப்படும் எனவே ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் 20fucos ∝u du ஆக இருந்தது பின்னர் 𝑓 க்கு திரும்பும் தொடர்புடைய தலைகீழ் மாற்றமும் உள்ளது நாம் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தில் cos 𝛼𝑥 ஐ 𝛼 பொறுத்து தொகையிட சார்பு f ஐ திரும்ப பெறுவோம் இதனை தலைகீழ் ஃபோரியர் கொசைன் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் நம்மிடம் sin உள்ளது இங்கு cos க்குப் பதிலாக sin தோன்றுகிறது மேலும் வகைக்கெழு சமன்பாட்டைத் தீர்க்கும் பார்வையில் இது முக்கியமானது அது வகைக்கெழு சூத்திரமாகும் எனவே வகைக்கெழு சூத்திரத்தில் x ஆனது ∞ அணுகும்போது 𝑓 மற்றும் 𝑓′ இரண்டும் 0 க்குச் செல்கிறது இந்நிலையில் இரண்டாவது வகைக்கெழுவின் ஃபோரியர் கொசைன் மாற்றம் தேவை ஏனென்றால் பெரும்பாலான நேரம் இரண்டாவது வகைக்கெழு தேவைப்படுகிறது அதனால் நாம் இரண்டாவது வகைக்கெழுவில் கவனம் செலுத்துகிறோம் பிறகு நம்மிடம் −𝛼2 ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் 𝑓𝑥 மற்றும் 2 உள்ளது நாம் முதலில் 𝑓 வகையிடலை 0 இல் மதிப்பீடு செய்தோம் இதேபோல் இரட்டை வகைக்கெழுவின் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தை எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது 𝑓 இன் ஃபோரியர் சைன் மாற்றம் −𝛼2 பின்னர் கூடுதல் காரணி 2f ஆகும் எனவே இவ்விரண்டில் என்ன வித்தியாசம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு cosine உருமாற்றத்தில் 𝑓 ஆனது சூத்திரத்தில் தோன்றுகிறது அதே நேரத்தில் sine உருமாற்றத்தில் 𝑓 ஆனது சூத்திரத்தில் தோன்றும் எனவே கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கணக்கில் 𝑓 கொடுக்கப்பட்டால் சைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்துவோம் ஏனெனில் அந்த மதிப்பு நேரடியாக 𝑓 ல் பயன்படுத்தப்படும் நாம் 𝑓 பயன்படுத்த சைன் உருமாற்றம் தேவைப்படுகிறது மற்றும் கணக்கில் 𝑓′ கொடுக்கப்பட்டால் நாம் கொசைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் சூத்திரத்தில் கொடுக்கப்பட்ட தகவலை நாம் நேரடியாகப் பயன்படுத்தலாம் எனவே பகுதி வகைக்கெழு சமன்பாடுகளைப் பற்றி விவாதிக்கும்போது அதை நாம் நினைவில் வேண்டும் பின்னர் நம்மிடம் ஃபோரியர் உருமாற்றம் உள்ளது மற்றும் கொசைன் மற்றும் சைன் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால் ஃபோரியர் மாற்றம் −∞ லிருந்து ∞ வரை தோன்றும் மற்ற இரண்டும் 0 முதல் ∞ வரை தோன்றும் எனவே கொடுக்கப்பட்ட மதிப்பகம் அல்லது கொடுக்கப்பட்ட வரம்பு x ஐ பொறுத்து ஃபோரியர் சைன் அல்லது கொசைன் மாற்றத்திற்க்குச் செல்லலாமா அல்லது அடுத்த ஸ்லைடில் விவாதிக்கும் கணக்கைப் பொறுத்து ஃபோரியர் மாற்றத்திற்க்குப் பயன்படுத்த வேண்டுமா என்பதை நாம் தேர்வு செய்வோம் எனவே ஒரு சார்பின் ஃபோரியர் மாற்றம் தொகையிடலால் வரையறுக்கப்படுகிறது இந்த சார்பு மற்றும் அடுக்குக்குறி 𝑒𝑖𝛼𝑢 கொண்ட முறையற்ற தொகையிடல் ஆகும் இது எதிர் பகுதி ஆகும் எனவே தலைகீழ் ஃபோரியர் மாற்றம் கொடுக்கப்பட்டால் இந்த முறையற்ற தொகையிடலை பயன்படுத்தி நாம் 𝑓𝑥 ஐ திரும்ப பெறலாம் இவை இரண்டும் அங்கு பயன்படுத்தப்படும் மற்றும் இது மிக முக்கியமான வகையிடலின் சூத்திரமாகும் அங்கு x ஆனது ∞ ஐ அணுகும்போது 𝑓 என்பது 0 க்குச் செல்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் வகைக்கெழு சூத்திரம் 𝐹𝑓′𝑥 −𝑖𝛼𝐹𝑓𝑥 உடன் காரணி 𝑖𝛼 ஐ ஃபோரியர் உருமாற்றத்திலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறது பின்னர் நாம் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பெறுகிறோம் வகைக்கெழு சூத்திரம் 2 ல் x ஆனது ∞ அல்லது −∞ ஐ அணுகும்போது 𝑓 மற்றும் 𝑓 ′ இரண்டும் 0 க்குச் செல்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் இதையே இந்த விரிவுரையின் இரண்டாவது வரிசை வகைக்கெழுக்குப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே இரண்டாவது வரிசையில் வகைக்கெழு எளிமையானது ஆகும் எனவே ஃபோரியர் உருமாற்றம் f ல் −𝛼2 வெளியே எடுக்கலாம் மற்றும் பகுதி வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு தொடர்பாக ஃபோரியர் உருமாற்றத்தின் வகைக்கெழுவிலிருந்து நாம் விடுபடலாம் இங்கே நாம் சுருளல் பண்பை கொண்டுள்ளோம் அதை நினைவுபடுத்த சுருளல் தொகையிடல் என்பது தொகைச்சார்பு 𝑓𝑦 மற்றும் 𝑔𝑥 𝑦 உடன் √2𝜋 ஐ கொண்ட 𝑓 ∗ 𝑔 ன் ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் f இன் ஃபோரியர் உருமாற்றம் g இன் ஃபோரியர் உருமாற்றத்தால் பெருக்கப்படுகிறது எனவே இது சுருளல் பண்பாகும் இதை நாம் முந்தைய விரிவுரைகளில் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இப்போது நாம் மீண்டும் கணக்கிற்கு வருவோம் நம்மிடம் வெப்ப சமன்பாடு உள்ளது முதலில் நாம் மதிப்பகம் ∞ முதல் −∞ வரை கொடுக்கப்பட்ட வெப்ப சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் இங்கு x என்பது −∞ இலிருந்து ∞ வரை கொடுக்கப்படுகிறது பின்னர் நேரம் என்பது நேர்மறை ஆகும் மேலும் நம்மிடம் கூடுதல் தகவல்கள் உள்ளன இக்கணக்கின் எல்லை நிபந்தனைகள் 𝑢 𝑥 𝑡 மற்றும் 𝑢𝑥𝑥 𝑡 என பரிந்துரைக்கப்படுகிறது இது x ஐ பொறுத்த வகைக்கெழு 𝑢 ஆகும் மற்றும் x ஆனது 0 க்கு செல்லும் போது இரண்டும் 0 க்கு செல்கிறது இந்த வகைக்கெழு சூத்திரத்தைப் பயன்படுத்துவதற்கு நமக்குத் தேவையான நிபந்தனை இவையே என்பதை முன்பே பார்த்தோம் நாம் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பெற்றவுடன் வகைக்கெழு சூத்திரம் 𝑓 ∗ 𝑔 இன் உருமாற்றம் √2𝜋 என கொடுக்கப்படுகிறது எனவே f இன் ஃபோரியர் மாற்றம் ஃபோரியரால் பெருக்கப்படுகிறது மற்றும் வகைக்கெழு சமன்பாட்டிலிருந்து வகையிடல் உறுப்பிலிருந்து நாம் விடுபடலாம் இங்கு தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதால் இது நேரடியாக ஃபோரியர் உருமாற்றத்துடன் தொடர்புடையது மற்றும் குறிப்பாக வகைக்கெழு சூத்திரத்துடன் நாம் இயற்கையாகவே ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்துவோம் ஏனெனில் நம்மிடம் இரண்டு மாறிகள் 𝑥 மற்றும் 𝑡 உள்ளன எனவே 𝑡 அல்லது x ஐ பொறுத்து பயன்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது ஆனால் இதுபோன்ற நிபந்தனைகள் வழங்கப்படுவது இயற்கையானது ஏனென்றால் ஆரம்ப நிலைகளைப் பார்த்தால் ஆரம்ப நிலை 𝑢 𝑥 0 𝑓 𝑥 என்ற தகவல் உள்ளது நேரத்தைப் பொறுத்த நிபந்தனைகள் நம்மிடம் இல்லை நாம் இயற்கையாகவே x ஐ கொண்டுள்ளோம் எனவே நாம் x பொறுத்து ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் இந்நிலையில் நாம் ஃபோரியர் உருமாற்றத்தை x ஐ பொறுத்துப் பயன்படுத்தினால் இங்கே t ஐ பொறுத்து என்ன நடக்கும் எனவே 𝑥 ஐ பொறுத்துப் பயன்படுத்தினால் t என்பது மாறிலியாகக் கருதப்படும் மற்றும் இரண்டாவது சார்பற்ற மாறி மாறிலியாகக் கருதப்படுகிறது நாம் x பொறுத்து பயன்படுத்துவோம் உதாரணமாக இங்கே t ஐப் பொறுத்து வலது பக்கத்தைப் பார்த்தால் ஃபோரியர் உருமாற்றத்தை t ஐப் பொறுத்து பயன்படுத்தவில்லை எனவே நாம் 𝑥 ஐப் பொறுத்து வரையறையைப் பயன்படுத்துவதன் மூலம் ∂u∂t பெறுவோம் பின்னர் நம்மிடம் 𝑒𝑖𝛼𝑢𝑑𝑢 உள்ளது எனவே நாம் t ஐப் பொறுத்து பயன்படுத்தாமல் x ஐப் பொறுத்து பயன்படுத்துவோம் ஏனெனில் அங்கு u உள்ளது இந்த வரையறையில் நாம் நேரத்தைப் பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் அங்கு கொண்டு வரலாம் பின்னர் இதனை u இன் ஃபோரியர் மாற்றம் என்று சொல்லலாம் எனவே நாம் ddt என்ற உறுப்பை u இன் ஃபோரியர் உருமாற்றத்திலிருந்து வெளியே எடுக்கலாம் அல்லது வலது புறத்தில் இன்னும் ∂u∂t இருக்கும் என்று சொல்லலாம் மேலும் 𝑢 என்பது 𝑢̂ ஆக மாறும் ஏனென்றால் நாம் அங்கு 𝑥 ஐப் பொறுத்து ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் t ஐப் பொறுத்து அல்ல ஆனால் இடது பக்கத்தில் x ஐப் பொறுத்து வகைக்கெழு இருக்கும்போது நாம் விவாதித்த வகைக்கெழு சூத்திரம் பொருந்தும் மற்றும் நாம் ஃபோரியர் பயன்படுத்தியவுடன் இரண்டாவது வகைக்கெழு அல்லது இரண்டாவது வகைக்கெழு தொடர்புடைய ஒரு எளிய உறுப்பு நீக்கப்படும் இந்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதால் ஃபோரியர் உடன் நேரடியாக தொடர்புடையது எனவே ஃபோரியர் மாற்றத்தின் சூத்திரத்தை பயன்படுத்த நம்மிடம் காரணி −𝛼2 உடன் u இன் ஃபோரியர் மாற்றம் உள்ளது மற்றும் வலது புறத்தில் dudt உள்ளது எனவே இந்த சமன்பாட்டிற்கு ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தி மாற்றப்பட்ட மாறி 𝑢̂ என்ற சமன்பாட்டை பெறுகிறோம் நாம் முந்தைய விரிவுரைகளில் விவாதித்த அதே படிகள் ஆகும் நாம் ஒரு வகைக்கெழு சமன்பாட்டை கொண்டிருந்தால் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் மாற்றியமைக்கப்பட்ட மாறியின் புதிய சமன்பாட்டை பெறுவோம் இவை பொதுவாக தீர்க்க மிகவும் எளிமையானது ஆகும் இது இங்கே சரியாக நடக்கிறது நம்மிடம் பகுதி வகைக்கெழு சமன்பாடு உள்ளது இவற்றை மற்ற முறையால் தீர்க்க கடினமாக உள்ளது உதாரணமாக நாம் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் 𝑢̂ இல் ஒரு எளிய சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டைப் பெறுகிறோம் எனவே 𝑢̂ தீர்த்தவுடன் தலைகீழ் ஃபோரியர் மாற்றத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் 𝑢 க்குத் திரும்பலாம் இவையே இதை தீர்ப்பதற்கான படிகள் ஆகும் நாம் வகைக்கெழு சமன்பாட்டை தீர்ப்போம் நம்மிடம் ∂u∂tk 2u∝ t உள்ளது இங்கு வகைக்கெழு சூத்திரத்தைப் பயன்படுத்தும்போது எல்லை நிபந்தனைகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் கவனிக்க வேண்டும் ஏனெனில் வகைக்கெழு சூத்திரத்தில் எல்லை நிலைமைகளைப் பயன்படுத்தி −𝛼2u பெற்றோம் இவை ஏற்கனவே இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஆரம்ப நிபந்தனைகள் மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை என்பதை கவனிக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து அவற்றைப் பயன்படுத்துவோம் நம்மிடம் வகைக்கெழு சமன்பாடு உள்ளது அவற்றை எளிதில் தீர்க்க முடியும் நாம் வகைக்கெழு சமன்பாட்டைக் கொண்டிருப்பதால் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு சில நிலையான மாறி e k2t முறை இருக்கும் ஏனெனில் இதை நாம் பிரிக்கலாம் எனவே இடது பக்கத்தில் duu மற்றும் k2dt உள்ளது இதை தொகையிட நாம் ln u மற்றும் k2t ஐ பெறுகிறோம் பின்னர் 𝑢̂ என்பது மாறி உறுப்புடன் e k2t ஆக இருக்கும் அங்கு நாம் ஒரு மாறிலியையும் சேர்க்க வேண்டும் எனவே நாம் ln உடன் சில மாறிலியை கொண்டிருக்க முடியும் இந்த எளிய வேறுபாடு சமன்பாட்டிலிருந்து தீர்வைப் பெறுவோம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள u𝑥 0 𝑓 𝑥 என்ற ஆரம்ப நிலையை பயன்படுத்தி நாம் பெறக்கூடிய u ஐ 𝛼 மற்றும் t ஐ கொண்ட c e k2t இன் சார்பாகப் பெற்றோம் எனவே இந்தத் தகவலைக் கொண்டிருப்பதன் மூலம் 𝑢 𝑥 0 𝑓 𝑥 நாம் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுக்கலாம் பிறகு u ∝ 0 என்ற நிபந்தனையைப் பெறுவோம் நம்மிடம் 𝑢 𝑥 0 𝑓𝑥 உள்ளது நாம் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டால் u∝ 0f ஐ பெறுகிறோம் எனவே மாறி c ஐ பெற இந்த நிபந்தனையைப் பயன்படுத்துகிறோம் நாம் 𝑡 0 ஐ பிரதியிட u∝ 0 மற்றும் c ஐ பெறுகிறோம் மேலும் u∝ 0f ஆகும் அதாவது cf ஆகும் இப்போது நம்மிடம் 𝑓 இன் ஃபோரியர் மாற்றம் u∝ t மற்றும் e k2t உள்ளது இப்போது 𝑢𝑥 𝑡 ஐ பெற தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது 𝑢 𝑥 𝑡 என்பது 12π ∞f e k2te i∝xd∝ ஆக இருக்கும் எனவே 𝑢𝑥 𝑡 ன் வடிவம் 𝑒−𝑖𝛼𝑥 என்ற உறுப்புடன் உள்ளது நம்மிடம் 𝑢𝑥 𝑡 இருந்தாலும் இதனை 𝑓̂𝛼 ன் உறுப்பாக எழுதலாம் மற்றும் 𝑓̂𝛼 ஐ நேரடியாக கணக்கில் கொடுக்கப்படவில்லை ஆனால் கணக்கில் 𝑓 கொடுக்கப்பட்டது எனவே தீர்வில் 𝑓 இருக்க விரும்புகிறோம் அதன் ஃபோரியர் உருமாற்றம் 𝑓̂𝛼 அல்ல எனவே கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுடன் நேரடியாக தொடர்புடைய தீர்வின் சிறந்த வடிவத்தைப் பெற நாம் இன்னும் கொஞ்சம் சுருக்க வேண்டும் இங்கே நாம் 𝑓̂𝛼 ஐ தேவைப்படுவதில்லை ஆனால் அதற்கு பதிலாக 𝑓𝑥 ஆனது தீர்வில் இருக்க வேண்டும் எனவே நாம் அதற்காக வேலை செய்வோம் இங்கே இரண்டு உறுப்பின் பெருக்கற்பலன் உள்ளன இவை இரண்டும் ஃபோரியர் உருமாற்றங்கள் ஒன்று 𝑓̂𝛼 மற்றொன்று e k2t ஆகும் நாம் சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்த முடியும் என்று அறிவுறுத்துகிறது எனவே நாம் அதை சரியாகப் பயன்படுத்துவோம் ஏனெனில் இங்கே சுருளல் தேற்றம் என்பது ஃபோரியர் உருமாற்றத்தின் சுருளல் √2𝜋 உடன் ஃபோரியர் மாற்றத்தின் பெருகற்பலனுக்கு சமம் என்று கூறுகிறது மேலும் நாம் பெருகற்பலனை அங்கு பெறுகிறோம் ஏனென்றால் நாம் தலைகீழி எடுக்கும் போது f ∗ 𝑔 √2𝜋 ஐ கொண்டுள்ளோம் மற்றும் 𝐹 ன் தலைகீழ் என்பது 12π ∞fge i∝xd∝ ஆகும் இந்நிலையில் நாம் கொண்டிருக்கும் அமைப்பு இவையாகும் எனவே நம்மிடம் 𝑓̂ 𝑔̂ 𝑒−𝑖𝛼𝑥 மற்றும் 𝑑𝛼 உள்ளது எனவே e k2t ன் ஃபோரியர் உருமாற்றம் என்ன என்று நமக்குத் தெரிந்தால் தொகையிடலை 𝑓 மற்றும் g இன் சுருளல் என்று எழுதலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் எதனுடைய ஃபோரியர் மாற்றம் e k2t என்பதாகும் ஏனெனில் f இன் ஃபோரியர் மாற்றம் நமக்குத் தெரிந்ததே இங்கே இரண்டாவது பகுதி e k2t ஆகும் உதாரணமாக g𝑥 இன் ஃபோரியர் மாற்றத்தைப் பெற்றவுடன் நாம் சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் இவற்றின் தொகையிடலை சுருளல் உறுப்பாக எழுதலாம் மற்றும் 𝑓̂ லிருந்து நாம் விடுபடலாம் இங்கு 𝑔𝑥 இன் ஃபோரியர் மாற்றத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் 𝑔𝑥 க்கு தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது 12π ∞f e k2te i∝xd∝ க்கு சமமாக இருக்கும் இப்போது நாம் தொகையிட வேண்டும் எனவே இந்த தொகையிடலை எவ்வாறு தீர்ப்பது இதை I என்று எடுத்துக் கொள்வோம் நாம் மற்றொரு தொகையிடலை எடுத்துக்கொண்டு பின்னர் தொகையிடலானது தொகையிட கூடிய சார்புடன் தொடர்புடையது என்று பார்ப்போம் அதாவது 12π ∞f e k2te i∝xd∝ ஆகும் எனவே தொகையிடலை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு தொகையிட கூடிய சார்புடன் எவ்வாறு தொடர்புடையது என்று பார்ப்போம் எனவே இது ∞f e ax2t 2bxdx மற்றும் நாம் இதனை ஒரு முழு வர்க்கமாக எழுதியுள்ளோம் இங்கு e ax2b2a2bxb2a என்றால் என்ன என்று பார்த்தால் b2a ரத்து செய்யப்படும் ஏனெனில் இங்கு எதிர்மறை குறி இருப்பதால் நம்மிடம் −𝑎𝑥2 − 2𝑏𝑥 என்ற உறுப்பு உள்ளது நாம் இந்த உறுப்பின் வடிவத்தை மீண்டும் மாற்றி எழுதலாம் ஏனென்றால் e y2ன் மதிப்பு நமக்குத் தெரியும் எனவே இங்கே b2a வெளியே எடுத்த பின் நம்மிடம் ∞e axba2dx உள்ளது பின்னர் இதனை பிரதியிட e y2 என்ற வடிவத்திற்கு மாற்றலாம் நாம் axbat ஐ பிரதியிட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் நமது தொகையிடலானது eb2a ∞e t2dtadt ஆக மாறும் எனவே இப்போது ∞e t2dt ன் மதிப்பு என்று தெரியும் இதிலிருந்து நாம் தொகையிடலின் மதிப்பைaeb2a என பெறலாம் இந்த தொகையிடலின் மதிப்பைக் கொண்டு 𝑎 𝑘𝑡 மற்றும் b ix2 என எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஏன் இதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பிறகு பார்க்கலாம் இங்கே ∞e kt2 ixad∝ உள்ளது எனவே நாம் 𝑎 𝑘𝑡 மற்றும் b ix2அல்லது 2𝑏 𝑖𝑥 என பிரதியிட்டு அவற்றை அங்கு பயன்படுத்தினோம் இதேபோல் வலது புறத்திலும் 𝑏 மற்றும் 𝑎 பயன்படுத்தப்படுகின்றன தொகையிடலின் மதிப்பு இப்போது நம்மிடம் உள்ளது எனவே 𝑔 ஐ நினைவுபடுத்த முதலில் நாம் 𝑔 ஐப் பெறுகிறோம் பின்னர் u ஐ பெறுவதற்கு நாம் சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் இங்கே தொகையிடலில் g உள்ளது நாம் இதை தொகையிடலோடு ஒப்பிட்டுப் பார்த்தால் நாம் இதனுடன் சரியாகப் பொருத்தி 12π ∞e kt2 ixad∝ ஐ பெறுகிறோம் மற்றும் தொகையிடலின் மதிப்பு √2𝜋𝑔𝑥 அல்லது இம்மதிப்பை பிரதியிட்டு 𝑔𝑥 ஐப் பெறலாம் எனவே 𝑔𝑥 என்பது 12π ஆக இருக்கும் இதிலிருந்து kt மற்றும் e x24kt ஐப் பெறலாம் இதே வழியில் 𝑔𝑥 ஐ 12kte x24kt என பெறலாம் மீண்டும் சுருக்கமாக நாம் என்ன செய்தோம் என்பதை பார்க்கலாம் அதாவது u x t என்பது 12π ∞f e k2te i∝xd∝ என்பதை பார்த்தோம் எனவே இத்தொகையிடலில் நாம் சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்தினோம் ஏற்கனவே 𝑓̂ ன் ஃபோரியர் உருமாற்றம் 𝑓̂ உள்ளது எனவே g ன் ஃபோரியர் உருமாற்றம் e k2t மற்றும் g ன் சார்பு 12kte x24kt ஆகும் இப்போது நம்மிடம் தேவையான அனைத்து தகவல்களும் உள்ளன பின்னர் தொகையிடலுக்கான ஒரு சிறந்த வடிவத்தை எழுத இங்கே சுருளல் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் சுருளல் தேற்றம் F 1 என்பது 𝑓 ∗ g ன் பெருக்கற்பலனுக்கு சமம் ஆகும் நாம் இப்போது சுருளல் f மற்றும் சுருளல் g ஐ பெற வேண்டும் எனவே ஃபோரியர் தலைகீழாக எழுதப்பட்ட தொகையிடலில் √2𝜋 நீக்கப்படும் அதாவது நம்மிடம் 𝑓 ∗ 𝑔 உள்ளது இப்போது தொகையிடலுக்காக 𝑓 ∗ 𝑔 ஐ எழுதுவோம் ஆனால் 𝑓 ∗ 𝑔 ன் காரணி அப்படியே இருக்கும் அதாவது 𝑔𝛼 என்பது நாம் ஏற்கனவே மதிப்பீடு செய்த 𝑔𝑥 இருப்பதைக் குறிக்கிறது நம்மிடம் 1√2π உடன் 𝑓 ∗g ன் சுருளல் தேற்றம் உள்ளது எனவே 𝑔 என்பது நமக்குத் தெரியும் மற்றும் f என்பது ஏற்கனவே கணக்கின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சுருளல் மட்டுமே 𝑢 𝑥 𝑡 என்ற சார்பை கொடுக்கிறது எனவே 𝑢 𝑥 𝑡 என்பது 12π ∞fgx βdβ என்ற சுருளலுக்கு சமம் இங்கு சுருளில் கொடுக்கப்பட்ட g என்ற ஒன்றை பயன்படுத்தினோம் அதை அங்கே பிரதியிட 𝑢𝑥 𝑡 12π ∞f12kte x β24ktdβ ஐ பெறுகிறோம் இதனை மற்றொரு எளிமைப்படுத்தலை பிரதியிட இம்மதிப்பு கிடைக்கிறது எனவே நாம் zx β4kt ஐ பிரதியிட e z2 என்ற வடிவத்தை பெறுகிறோம் நம்மிடம் 𝑑𝑧 கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் நாம் தொகையிடலுக்கு திரும்பலாம் எனவே நாம் 12π ∞fx4kte z2dz என்ற தொகையிடல் உள்ளது இவையே கொடுக்கப்பட்ட வெப்ப சமன்பாட்டின் தீர்வு ஆகும் இங்கு f என்பது ஏற்கனவே கணக்கில் கொடுக்கப்பட்டிருந்தது பிறகு நம்மிடம் e z2 உள்ளது இதை நாம் தொகையிட வெப்ப சமன்பாடு 𝑢 𝑥 𝑡 ன் தீர்வை பெறலாம் இப்போது நாம் இரண்டாவது கணக்கை பற்றி விவாதிக்கலாம் நம்மிடம் மதிப்பகம் 0 முதல் ∞ வரை உள்ளது முந்தைய கணக்கில் மதிப்பகம் −∞ இலிருந்து ∞ க்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது நம்மிடம் 0 முதல் ∞ வரை உள்ளது எனவே மதிப்பகம் 0 முதல் ∞ வரை கொடுக்கப்பட்டிருப்பதால் நாம் ஃபோரியர் கொசைன் மாற்றம் அல்லது ஃபோரியர் சைன் மாற்றத்தைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் அந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் 0 முதல் ∞ வரை தொகையிடலை எடுத்துக் கொள்வோம் அல்லது மாறாக 0 முதல் ∞ வரையிலான மாறியை வரையறுக்கப்படுகிறது இங்கே எல்லை நிபந்தனைகள் u 0 𝑡 u0 ஆகும் ஏனெனில் இப்போது நாம் துல்லியமாக எல்லையை 0 என கொண்டுள்ளோம் ஆனால் முந்தைய கணக்கில் ∞ ஆக இருந்தது எனவே x ஆனது ∞ க்கு செல்லும்போது நிபந்தனைகள் 𝑢 மற்றும் 𝑢𝑥 என்பது 0 க்குச் செல்லும் வகையில் பயன்படுத்தினோம் எனவே ஃபோரியர் கொசைன் அல்லது ஃபோரியர் சைன் உருமாற்றம் வகைக்கெழு சூத்திரத்தைப் பயன்படுத்துவதற்கு இந்த நிபந்தனைகள் தேவைப்படுகின்றன ஆரம்ப நிலைகள் 𝑢𝑥 0 0 என அனைத்து 𝑥 க்காக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் ஆரம்ப நிபந்தனைகள் மற்றும் எல்லை நிபந்தனைகள் உள்ளன இப்போது இந்த வீச்சகத்தைப் பொறுத்து ஃபோரியர் கொசைன் அல்லது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் இங்கே வீச்சகமானது அரை வீச்சகமாக கொடுக்கப்பட்டால் நாம் ஃபோரியர் கொசைன் அல்லது சைனைப் பயன்படுத்துவோம் எனவே f ன் வீச்சகம் ∞ இலிருந்து ∞ வரை கொடுக்கப்பட்டால் நாம் ஃபோரியர் மாற்றத்தைப் பயன்படுத்தலாம் இந்நிலையில் வீச்சகம் 0 முதல் ∞ வரை உள்ளது மற்றும் இரண்டாவது கருத்தில் 𝑢 என்பது ஆரம்ப நிலையில் 𝑡 0 இல் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எல்லை நிபந்தனையைப் பார்த்தால் 𝑢 என்பது 𝑥 0 இல் கொடுக்கப்படுகிறது மற்றும் இது முக்கியமானது ஏனென்றால் கணக்கில் 𝑢 பரிந்துரைக்கப்படுகிறது பின்னர் சைன் அல்லது கொசைன் பயன்படுத்த வேண்டுமா என்று பார்க்கும்பொழுது இரண்டில் நமக்கு ஒரே ஒரு தேர்வு மட்டுமே இருக்கிறது இங்கே சைன் பொருத்தமானதா அல்லது கொசைன் பொருத்தமானதா என்பதை நாம் வகைக்கெழு சூத்திரத்தில் பார்க்க வேண்டும் ஏனெனில் u என்பது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே u பரிந்துரைக்கப்படுவதால் ஃபோரியர் சைன் மாற்றம் பொருந்தும் இக்கணக்கில் நாம் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் அதைத் தீர்க்க முடியாது ஏனென்றால் நமக்குத் 𝑢𝑥 தேவைப்படுகிறது ஆனால் u ஆனது 0 𝑡 ல் தேவை இல்லை எனவே இங்கே ஃபோரியர் சைன் மாற்றம் பொருந்தும் ஏனெனில் நேரடியாக முதல் படியில் 𝑢0 𝑡 𝑢0 ஐப் பயன்படுத்தலாம் இப்போது ஃபோரியர் சைன் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டு நாம் நேரடியாக வரையறையைப் பயன்படுத்துகிறோம் இருப்பினும் எனவே நாம் நேரடியாக வகைக்கெழு சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் நாம் ஏற்கனவே இதைப் பற்றி விவாதித்த வகைக்கெழு சூத்திரம் என்பதால் நம்மால் விரைவாகச் செல்ல முடியும் எனவே நாம் பகுதி தொகையிடலை கொண்டு நாம் இதை சரியாக வகைக்கெழு சூத்திரத்துடன் முடிப்போம் இங்கே 𝑢0𝑡 பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் ஃபோரியர் சைன் மாற்றம் இங்கு பொருந்தும் ஆனால் ஃபோரியர் கொசைன் மாற்றம் அல்ல எனவே இதை வைத்திருப்பதன் மூலம் us என்ற ஒரு நேரியல் வகைக்கெழு சமன்பாடான வகைக்கெழு சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் எனவே வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையிடல் காரணி ek2tஐப் பெறுவோம் எனவே இந்த வகைக்கெழு சமன்பாட்டிற்கு தொகையிடல் காரணி உள்ளது பின்னர் நாம் us ன் தீர்வை எழுதலாம் தொகையிடல் காரணி ek2t மற்றும் வலது புறத்தில்2kαu0ek2tdtc உள்ளது இதுவே தொகையிடும் காரணி மேலும் c என்பது மாறிலி ஆகும் இந்நிலையில் us ஆனது cek2t என்ற வடிவத்தில் உள்ளது மேலும் தொகையிடலிலிருந்து சில எளிமைப்படுத்துதலை செய்யலாம் ஏனெனில் நாம் ek2t ஐ தொகையிட முடியும் எனவே இந்த உறுப்புடன் e k2t இருப்பதை போலவே பெறுவோம் இப்போது நம்மிடம் c உள்ளது இந்த மாறிலியை நாம் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் இப்போது நாம் us மற்றும் ஆரம்ப நிலை 𝑢𝑥 0 ஐ 0 ஆகப் பயன்படுத்துவோம் எனவே ஃபோரியர் சைன் உருமாற்றத்தில் 𝑢 𝑥 0 0 ஐ எடுத்துக் கொண்டால் c லிருந்து நாம் விடுபடலாம் எனவே us ன் ஃபோரியர் சைன் உருமாற்றம் மற்றும் 𝑢 𝑥 0 என்பது 0 என்பதால் நாம் வலது புறத்தில் 0 ஐ மட்டுமே பெறுவோம் இதை us இல் பயன்படுத்துவதால் 𝑐 கிடைக்கும் மற்றும் c என்பது 2u0 ஆக இருக்கும் இங்கே படிகள் நாம் முன்பு செய்ததைப் போலவே இருக்கும் ஃபோரியர் சைன் உருமாற்றத்தின் அடிப்படையில் us கிடைத்தன பின்னர் கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலை அடிப்படையில் 𝑐 மதிப்பீடு செய்யப்படுகிறது எனவே இறுதியாக இந்த வடிவத்தில் us கிடைத்தது பின்னர் தலைகீழ் மாற்றத்தை எடுப்பது இறுதி படியாகும் இங்கே us ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதை சூத்திரத்தில் பிரதியிட தீர்வு கிடைத்தது அதாவது கணக்கில் கொடுக்கப்பட்ட ஆரம்ப எல்லை மதிப்பு அல்லது கொடுக்கப்பட்ட வெப்ப சமன்பாட்டின் மூலம் நாம் தீர்வை பெற்றோம்

இன்றைய விரிவுரையின் கடைசி கணக்கு இதுவாகும் நாம் இப்போது ∂u∂tk2ux2 என்ற மற்றொரு கணக்கை விவாதிக்கப் போகிறோம் வெப்ப சமன்பாடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆரம்ப நிலை மீண்டும் 0 இல் பரிந்துரைக்கப்படுகிறது இப்போது எல்லை நிபந்தனை 𝑢𝑥 க்கு பதிலாக u ஐ பரிந்துரைக்கப்படுகிறது முந்தைய கணக்கில் u கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது 𝑢𝑥 க்கு பதில் −𝜇 என வழங்கப்படுகிறது இது ஒரு மாறி ஆகும் இது நம்மிடம் உள்ள வழக்கமான நிலை x என்பது ∞ க்கு செல்லும் போது 𝑢 மற்றும் 𝑢𝑥 இரண்டும் 0 ஆக இருக்கும் இப்போது 𝑢𝑥 கொடுக்கப்பட்டிருப்பதால் நாம் தீர்வைப் பெறுவோம் இப்போது ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை பயன்படுத்த வேண்டும் இந்நிலையில் ஃபோரியர் சைன் மாற்றம் பயன்படுத்த முடியாது ஏனெனில் கணக்கில் கொடுக்கப்படாத 𝑢 பற்றிய தகவல் தேவைப்படுகிறது எனவே ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை இருபுறமும் பயன்படுத்துவதால் வலது புறத்தில் நம்மிடம் k முறை ஃபோரியர் கொசைன் மாற்றம் இருக்கும் நாம் இதை வைத்து நேரடியாக சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் இம்முறை நாம் இதை தருவிக்க போவதில்லை இங்கு 𝑢𝑥0 𝑡 என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய சூத்திரத்தில் வருவதை காணலாம் எனவே 𝜇 கொடுக்கப்பட்டதால் வகைக்கெழு சமன்பாடு ducdt k2uc 2kμ ஐ பெறுகிறோம் எனவே வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தொகையிடல் காரணி ek2t ஆனது முந்தைய எடுத்துக்காட்டைப் போல் இருக்கிறது இப்போது தொகையிடல் காரணியின் அடிப்படையில் அதன் தீர்வை எழுதலாம் இங்கே தொகையிடல் காரணி மற்றும் c ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் நம்மிடம் uc மற்றும் 𝑐 பற்றிய தகவல் ஏற்கனவே உள்ளது நாம் 𝑢 𝑥 0 ஐப் பயன்படுத்தவில்லை எனவே இது ஆரம்ப நிலை ஆகும் நாம் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்ளலாம் இவை 0 ஆக இருந்ததால் அங்கே நாம் 0 ஐ பெறுவோம் இந்த உதவியுடன் நாம் மாறிலியைப் பெறலாம் இதனை சூத்திரத்தில் பிரதியிட 𝑐 இலிருந்து விடுபட்டு uc க்கான முடிவு uc2u21 e k2t என பெறுகிறோம் இப்போது நாம் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்து இறுதி கட்டத்திற்கு செல்லலாம் எனவே கொசைன் மாற்றத்தின் அடிப்படையில் 𝑢 𝑥 𝑡 ஐ எழுதலாம் இப்போது இம்மதிப்பை தொகையிடலில் பிரதியிட ux t20cos ∝x 21 e k2t d∝ என பெறுகிறோம் இந்த விரிவுரையை உருவாக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இவையாகும் இப்போது நாம் வெப்ப சமன்பாட்டின் இரண்டு வடிவங்களைப் பற்றி விவாதித்திருக்கிறோம் ஒன்றில் மாறி −∞ முதல் ∞ வரை இருந்தது மற்றொன்று 0 முதல் ∞ வரை இருந்தது எனவே வீச்சகம் −∞ முதல் ∞ வரை கொடுக்கப்பட்டவுடன் நாம் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் இந்நிலையில் கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளைப் பொறுத்து இரண்டு நிபந்தனைகள் உள்ளன கணக்கில் 𝑢 பரிந்துரைக்கப்பட்டால் ஃபோரியர் சைன் மாற்றம் பொருந்தும் மற்றும் 𝑢𝑥 பரிந்துரைக்கப்பட்டால் ஃபோரியர் கொசைன் மாற்றம் பொருந்தும் எனவே இந்த விரிவுரை முடிவடைகிறது உங்கள் கவனத்திற்கு நன்றி